மீண்டும் வணக்கம் பயோஸ்டாடிஸ்டிக்ஸ் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக இந்த வகுப்பில் பல்வேறு புள்ளிவிவர சோதனைகளைப் பற்றி சுருக்கமாக அறிவோம் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பல்வேறு வகையான புள்ளிவிவர சோதனைகள் உள்ளன சில தரவுகளின் சராசரியை ஒப்பிடுவதற்குப் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் சில தரவுகளின் மாறுபாட்டை ஒப்பிடுவதற்குப் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் சில தரவுகளின் விகிதங்களை ஒப்பிட்டுப் பயன்படுத்தப்படுகின்றன எனவே அதைப் பற்றி பேசுவோம் அதற்குள் செல்வதற்கு முன் இந்த கருதுகோளை நீங்கள் எவ்வாறு செய்கிறீர்கள் என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் உங்களிடம் பூஜ்ய கருதுகோள் என்று ஒன்று உள்ளது இது வித்தியாசமாகவோ அல்லது மதிப்பெண்ணாகவோ இல்லை எனவே நான் 2 வெவ்வேறு வகுப்பு மாணவர்களின் ஐ க்யூவை ஒப்பிடுகிறேன் என்று கற்பனை செய்து பாருங்கள் பின்னர் பூஜ்ய கருதுகோள் இருக்கும் என்று நான் கூறுவேன் பின்னர் நம்மிடம் மாற்று கருதுகோளும் உள்ளது ஆம் என்று சொல்லப் போகிறீர்கள் என்றால் சாத்தியமான வேறுபாடு இருக்கிறது என்று நான் கூறினால் மாற்று கருதுகோள் இருக்கும் என்று நான் கூறுவேன் வர்க்கத்தின் IQ சராசரி b இன் IQ சராசரியிலிருந்து வேறுபட்டது வேறுபட்ட சூழ்நிலைக்கு பதிலாக வகுப்பு a மாணவர்களின் சராசரி IQ அளவு b வகுப்பு மாணவர்களின் சராசரி அளவைவிட சிறப்பாக இருக்கும் அதாவது அதன் சிறந்த பகுதியை மட்டுமே ஒப்பிடுகிறோம் அல்லது ஒரு வகுப்பின் ஐ க்யூ சராசரி ஒரு வகுப்பை விட மோசமாக உள்ளது பின்னர் அதன் மோசமான பகுதியை மட்டுமே ஒப்பிடுகிறோம் எனவே அந்த 3 சூழ்நிலைகள் எங்களிடம் உள்ளன எந்த வித்தியாசமும் இல்லை என்பது பூஜ்ய கருதுகோள் ஒரு வித்தியாசம் உள்ளது என்பது மாற்று கருதுகோள் மற்றும் இது இரண்டு வால் ஒப்பீடு என்று அழைக்கப்படுகிறது இது வேறுபட்டது அது அதிகமாகவோ அல்லது மோசமாகவோ இருக்கலாம் அதன் 1 பக்கத்தை அதன் பெரிய பக்கத்தையோ அல்லது மோசமான பக்கத்தையோ மட்டுமே ஒப்பிடுகிறோம் பின்னர் அது ஒரு வால் சோதனை என்று அழைக்கப்படுகிறது எனவே நாம் கருதுகோளை வால் மூலம் தீர்மானிக்கிறோம் பின்னர் p மதிப்பையும் தீர்மானிக்கிறோம் அதாவது நான் 95 நம்பிக்கைக்கு எதிராக சோதிக்கப் போகிறேன் அல்லது 99 நம்பிக்கைக்கு எதிராக சோதிக்கப் போகிறேன் எனவே 0 05 இன் p 95 ஐ குறிக்கிறது மற்றும் 0 01 இன் p 99 ஐ குறிக்கிறது இவை அனைத்தையும் நான் தீர்மானித்தவுடன் அதாவது கருதுகோளின் வகையை நான் தீர்மானிக்கிறேன் இது ஒரு ஒற்றை வால் அல்லது இரண்டு வால் கொண்ட சோதனை என்பதை நான் தீர்மானிக்கிறேன் பின்னர் நான் பார்க்க விரும்பும் p ஐ தீர்மானிக்கிறேன் பின்னர் நான் வேறுபட்டதைப் பயன்படுத்தி கணக்கிடுகிறேன் t எனப்படும் ஒன்றைச் சோதிக்கவும் பின்னர் அங்கிருந்து நான் p மதிப்பாகக் கணக்கிடுவேன் பின்னர் நான் கணக்கிட்ட p மதிப்பு 0 05 க்கும் குறைவாக உள்ளதா அல்லது அது அதிகமாக இருக்கிறதா என்று கூறுவேன் 05 க்கும் குறைவாக இருந்தால் வெளிப்படையாக ஒரு வித்தியாசம் உள்ளது பூஜ்ய கருதுகோளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே பூஜ்ய கருதுகோளை நான் நிராகரிக்க வேண்டும் அதாவது மாற்று கருதுகோளை நான் ஏற்க வேண்டும் இப்போது 95 நம்பிக்கைக்கு p மதிப்பு 0 05 ஐ விட அதிகமாக இருந்தால் பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்க எனக்கு எந்த காரணமும் இல்லை தூக்க முறையை பாதிக்கும் சந்தையில் உள்ள 2 மருந்துகளை நான் சோதிக்கிறேன் என்று கற்பனை செய்து பாருங்கள் எனவே 2 மருந்துகளுக்கு இடையில் எந்த வித்தியாசமும் இல்லை என்பது பூஜ்ய கருதுகோளாக இருக்கக்கூடும் மாற்று 95 நம்பிக்கை இடைவெளியில் வேறுபாடு உள்ளது இப்போது நாம் எந்த வகையான கருதுகோள் சமன்பாடுகளை முதலில் வைப்போம் இரண்டு வால் ஒரு வால் கீழ் இரண்டு வால் கொண்ட உங்கள் மாற்று μA ≠ μB ஆக இருக்கும் உங்கள் பூஜ்ய கருதுகோள் H1 μA μB ஆக இருக்கும் அதாவது இரண்டு வால் ஒற்றை வால் சோதனை பூஜ்ய கருதுகோள் μA μB க்கு சமமாக இருக்கலாம் மாற்று கருதுகோள் μA ஐ விட அதிகமாக இருக்கலாம் அதாவது மருந்து A என்பது மருந்து Bஐ விட அதிகரித்த விளைவைக் கொண்டிருக்கிறது அல்லது μA μB ஐ விட குறைவாக இருக்கலாம் அதாவது A மருந்தின் விளைவு குறைந்துள்ளது மருந்து B ஐ விட குறைந்த வால் மற்றும் மேல் வால் இப்போது பிழை என்று ஒன்று உள்ளது 2 வகையான பிழைகள் உள்ளன 1வகை பிழை மற்றும் 2 வகை பிழை எனப்படுகிறது 1வகை பிழை என்றால் என்ன நாங்கள் H0 எனப்படும் பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்கிறோம் அதாவது H0 உண்மையாக இருக்கும்போது பூஜ்ய கருதுகோளை நாங்கள் நிராகரிக்கிறோம் உண்மையில் பூஜ்ய கருதுகோள் உண்மை எனில் அது 1 வகை பிழை என்று அழைக்கப்படுகிறது மாற்று கருதுகோள் உண்மையாக இருக்கும்போது பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்க நாங்கள் தவறிவிடுகிறோம் அதேசமயம் மாற்று கருதுகோளை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நாங்கள் மாற்றீட்டை ஏற்கவில்லை பூஜ்ய கருதுகோளை ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுக்கு 2 சூழ்நிலைகள் உள்ளன ஒன்று பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்க வேண்டாம் என்று அழைக்கப்படுகிறது இதேபோல் மாற்று கருதுகோள் பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்க வேண்டும் எனவே இது சரியான நிலைமை அதேசமயம் சில நேரங்களில் நமக்கு தேவை என்றாலும் பூஜ்ய கருதுகோள் உண்மைதான் 1 வகை பிழை அல்லது α பிழை என்று அழைக்கப்படும் பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்கிறது மற்ற சூழ்நிலையில் நான் பூஜ்ஜிய கருதுகோளை நிராகரிப்பது இல்லை நாம் H1 உண்மை என கொள்கிறோம் இதுவே இரண்டாம் வகை பிழையாகும் அதாவது β பிழை எனப்படுகிறது முதலாம் வகை பிழை என்பது பொதுவாக நிகழ்தகவு 95 அல்லது 99 அல்லது 90 ஆகும் இது எங்கள் புள்ளிவிவரக் கணக்கீட்டில் நாம் பயன்படுத்துகிறோம் அங்குதான் நீங்கள் ஒரு பெரிய α ஐ எடுத்துக் கொண்டால் நீங்கள் பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்க மாட்டீர்கள் என்பதில் உறுதியாக உள்ளீர்கள் அங்கு H0 உண்மையாக இருக்கும்போது ஆனால் உங்கள் முக்கியத்துவ நிலை கூட பாதிக்கப்படும் எனவே H0 உண்மையாக இருக்கும்போது இந்த அட்டவணை மிகவும் முக்கியமானது வகை 1 பிழை என்று அழைக்கப்படும் H 0 ஐ நிராகரிக்கிறோம் H 1 உண்மையாக இருக்கும்போது இரண்டாம்வகை பிழை அல்லது β பிழை எனப்படும் பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்கத் தவறிவிடுகிறோம் எனவே 1 வகை பிழை அல்லது α பிழை என்றும் இரண்டாம் வகை பிழையை β பிழை என்றும் அழைக்கப்படுகிறது எனவே நாம் எப்போதுமே α மற்றும் β பிழைக்கு இடையில் சமநிலையை வரிசைப்படுத்த வேண்டும் பொதுவாக ஆல்பா பிழைக்கு உண்மையில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எங்களிடம் ஒரு தொடர்ச்சியான தரவு இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் மாற்றாக எங்களிடம் தனித்தனி தரவு உள்ளது தனித்த தரவுகளின் போது நாம் பைனோமியல் போன்ற சமன்பாடுகளைப் பயன்படுத்துகிறோம் அல்லது பாய்சன் போன்றவற்றைப் பயன்படுத்துகிறோம் நான் மக்கள் தொகையில் விவரங்கள் தெரியும் நான் ஒரு சிறிய மாதிரி எடுத்துஅதிலிருந்து எடுத்துக்கொண்டு அதை மொத்த மக்கள்தொகை ஒப்பிட அதை ஒரு மாதிரி என்கிறோம் எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட பள்ளியிலிருந்து 12 ஆம் வகுப்பு சராசரி 95 என்று எனக்குத் தெரியும் எனவே நான் அந்த பள்ளியில் 10 மாணவர்களை அழைத்துச் சென்று அவர்களின் 12 ஆம் வகுப்பு சராசரியைக் கணக்கிடுகிறேன் எனக்கு கிடைக்கின்றன இப்போது இந்த எக்ஸ் 95 பள்ளி சராசரியுடன் தொடர்புடையதா என்பதை அறிய விரும்புகிறேன் இது மக்கள் தொகை போன்றது அல்லது அது வெகு தொலைவில் உள்ளது எனவே இங்கே நாம் 1 மாதிரி மாதிரிகளை மட்டுமே சேகரித்து பின்னர் ஒரு மாதிரி சோதனை அல்லது ஒரு மாதிரி டி சோதனை மூலம் மக்கள்தொகையுடன் ஒப்பிடுகிறோம் இங்கே நாம் மாதிரியின் சராசரியை மக்கள் தொகை சராசரியுடன் ஒப்பிடுகிறோம் இப்போது இரண்டு மாதிரிகள் என்றால் நான் மருந்து A இன் செயல்திறனையும் மருந்து B இன் செயல்திறனையும் ஒப்பிட்டுப் பார்க்கிறேன் அவற்றின் செயல்திறனுக்கும் புள்ளிவிவர ரீதியாக குறிப்பிடத்தக்க வேறுபாடு இல்லை அல்லது முக்கியத்துவ வேறுபாடு உள்ளது என்று சொல்ல முயற்சிக்கிறேன் அதாவது 2 மாதிரிகளின் வழிமுறைகளை ஒப்பிடுகிறேன் ஏன் இது இரண்டு மாதிரி டி சோதனை என்று அழைக்கப்படுகிறது இப்போது மீண்டும் நீங்கள் பல மாதிரிகளை வைத்திருக்க முடியும் நான் மருந்து A B C D ஐ ஒப்பிடுகிறேன் எனவே பல மாதிரிகள் என்று அழைக்கப்படும் பல்வேறு வழிகளை நான் கொண்டிருக்கலாம் எனவே இந்தத் தரவை ஒருவர் பகுப்பாய்வு செய்ய பல பல வழிகள் உள்ளன அவை ஸ்டடி ஸ்டேபிள் அல்லது ரன் சார்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன பின்னர் நாம் ஒரு ஹிஸ்டோகிராம் உருவாக்கக்கூடிய வடிவத்தைப் பார்த்து அது பொதுவாக விநியோகஸ்தராக இருக்கிறதா என்று பார்க்கலாம் பின்னர் சி ஸ்கொயர் டெஸ்ட் என்று ஒன்று உள்ளது பின்னர் டி டெஸ்ட் என்று ஒன்று உள்ளது டி டெஸ்ட்கள் பொதுவாக வழிமுறைகளை ஒப்பிடுவதற்காகவே குறிக்கப்படுகின்றன சி சதுர சோதனை பொதுவாக விகிதங்களை ஒப்பிடுவதற்கானது எஃப் சோதனை என்று ஒன்று உள்ளது இது பொதுவாக மாறுபாடுகளை ஒப்பிடுவதற்கோ அல்லது உண்மையில் பரவுவதற்கோ குறிக்கப்படுகிறது டி சோதனையில் எங்களிடம் 3 வகையான டி சோதனை உள்ளது ஒரு மாதிரி டி டெஸ்ட் அதாவது நான் 1 மாதிரியை மட்டுமே எடுத்து அதை மக்கள்தொகையுடன் ஒப்பிடுகிறேன் அல்லது இரண்டு மாதிரி டி டெஸ்ட் வைத்திருக்க முடியும் அங்கு நான் 2 செட் ஒப்பிடுகிறேன் மாதிரிகள் அல்லது நான் ஜோடி டி டெஸ்டை ஒப்பிடுகிறேன் அதாவது மாதிரி உருப்படிகளுக்கிடையில் ஒரு மாதிரி மற்றும் பி இல் உள்ள மாதிரி உருப்படிகளுக்கு இடையே ஒரு உறவு உள்ளது எனவே நான் மாறுபாடுகளை ஒப்பிடும் போது எஃப் சோதனை என்று ஒன்று உள்ளது அல்லது நான் பல மாதிரிகள் வைத்திருக்கிறேன் மற்றும் நான் மாறுபாடுகளை ஒப்பிடுகிறேன் என்றால் இது மாறுபாடு சோதனையின் ANOVA பகுப்பாய்வு என்று அழைக்கப்படுகிறது மேலும் நான் பரவலை ஒப்பிடுகிறேன் என்றால் மாறுபாட்டின் ஒருமைப்பாடு என்று ஒன்று உள்ளது பல்வேறு வகையான சோதனைகள் உள்ளன அவை ஒவ்வொன்றிலும் நாம் நிறைய நேரம் செலவிடப் போகிறோம் எனவே ஒரே ஒரு மாதிரியை மட்டுமே நாம் சேகரிக்க முடியும் அதை மக்கள்தொகையுடன் ஒப்பிடுகிறோம் அல்லது மக்கள்தொகையுடன் ஒப்பிடுகையில் இரண்டு மாதிரிகள் சேகரிக்கப்படலாம் அல்லது மக்கள்தொகையுடன் ஒப்பிடுகையில் பல மாதிரிகள் சேகரிக்கப்படலாம் நான் வழிமுறைகளை ஒப்பிடுகிறேன் என்றால் டி டெஸ்ட் என்று ஒன்று உள்ளது ஒரு மாதிரி டி டெஸ்ட் இரண்டு மாதிரி டி டெஸ்ட் ஜோடி டி டெஸ்ட் நான் மாறுபாடுகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் எஃப் டெஸ்ட் என்று ஒன்று உள்ளது நான் அதிக எண்ணிக்கையிலான தரவுத் தொகுப்புகளின் மாறுபாடுகளை ஒப்பிடுகிறேன் அல்லது மாறுபாட்டின் இந்த பகுப்பாய்வை மாதிரிகள் செய்கிறேன் தரவின் பரவலை நான் பார்த்துக் கொண்டிருந்தால் ஒரே மாதிரியான மாறுபாடு மற்றும் பலவற்றைப் பயன்படுத்தலாம் எனவே அதிக எண்ணிக்கையிலான சோதனைகள் சாத்தியமாகும் அவை ஒவ்வொன்றையும் பற்றி விரிவாகப் பேசுவோம் எனவே நீங்கள் ஒப்பீடு செய்கிறீர்கள் என்றால் டி சோதனை என்று ஒன்று உள்ளது ஒரு மாதிரி ஒன்றின் சராசரியை நாம் பெறலாம் பின்னர் நான் மாதிரி இரண்டின் சராசரியைப் பெறுகிறேன் பின்னர் இரு வழிகளும் ஒரே மக்கள்தொகையிலிருந்து வந்ததா அல்லது ஒவ்வொரு சராசரி 2 வெவ்வேறு மக்கள்தொகையிலிருந்து வந்ததா என்பதைக் கண்டுபிடிக்கப் போகிறேன் சோதனை டி சோதனைகள் சாதாரண தரவுகளுக்கு கூட மிகவும் வலுவானவை பொதுவாக நிலையான விலகல்கள் ஒத்ததாக இருக்க வேண்டும் என்று நாம் கூறலாம் ஆனால் நிலையான விலகலிலும் சில வேறுபாடுகள் இருக்கலாம் டி டெஸ்டில் 3 வகைகள் உள்ளன 1 மாதிரி டி டெஸ்ட் 2 மாதிரி டி டெஸ்ட் மற்றும் ஜோடி டி டெஸ்ட் உள்ளன எனவே ஒரு மாதிரி டி டெஸ்ட் நீங்கள் ஒரு மாதிரியை வெளியே எடுத்து வருகிறீர்கள் பின்னர் நீங்கள் அந்த மாதிரியின் சராசரி மற்றும் மாறுபாட்டைப் பெறுகிறீர்கள் நீங்கள் அதை மக்கள்தொகையின் சராசரியுடன் ஒப்பிடுகிறீர்கள் நான் உங்களுக்கு சில உதாரணங்களைக் கொடுத்தேன் நான் ஒரு வகுப்பில் 10 மாணவர்களை எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் அவற்றின் சராசரி வகுப்பு சராசரி குறிப்புகள் சராசரியைப் பெறுகிறேன் பின்னர் நான் அதை பள்ளி சராசரியுடன் ஒப்பிட்டு இந்த சராசரிகள் பள்ளி சராசரியிலிருந்து வெகு தொலைவில் உள்ளதா அல்லது அவை ஒரே மக்கள்தொகையில் வருகிறதா என்று சொல்ல முயற்சிக்கிறேன் ஒரு பல்கலைக்கழகத்தில் 10 மாணவர்களின் ஐ க்யூவை நான் சேகரிக்க முடியும் பின்னர் சராசரி ஐ க்யூ பல்கலைக்கழக சராசரி ஐ க்யூவுக்குள் வருகிறதா அல்லது அதற்கு வெளியே வருகிறதா என்று சொல்ல முயற்சிக்கிறேன் எனவே இது ஒரு மாதிரி டி சோதனை இங்கே 1 மாதிரியை மட்டுமே எடுத்துக்கொள்கிறோம் இரண்டு மாதிரி டி டெஸ்ட் நான் 2 செட் மாதிரிகளைப் பெறப் போகிறேன் என்றால் நான் 1 பல்கலைக்கழகத்திலிருந்து 10 மாணவர்களை வேறொரு பல்கலைக்கழகத்திலிருந்து 10 மாணவர்களை அழைத்துச் சென்று அவர்களின் ஐ க்யூவைப் பெறுகிறேன் பின்னர் அவர்களின் ஐ க்யூவை ஒப்பிட்டு ஐ க்யூ புள்ளிவிவர ரீதியாக வேறுபட்டதா என்று சொல்ல முயற்சிக்கிறேன் அல்லது இந்த 2 IQ களுக்கும் புள்ளிவிவர ரீதியாக குறிப்பிடத்தக்க வேறுபாடு இல்லை நான் 2 செட் மாதிரிகளைப் பயன்படுத்துவதால் அது இரண்டு மாதிரி டி சோதனை என்று அழைக்கப்படுகிறது ஜோடி t சோதனை நீங்கள் இரண்டு செட் தரவுகளை ஜோடி செய்யும்பொழுது அதன் வித்தியாசம் 0 இருக்க வேண்டும் உதாரணமாக நான் 10 பூனைகள் எடுத்து நான் மருந்து A கொடுக்க போகிறேன் பின்னர் அதே10 பூனைகளுக்கு மருந்துB கொடுக்கப் போகிறேன் விளைவுகளின் வித்தியாசங்களை காணப் போகிறேன் ஆகவே மருந்து A மற்றும் மருந்து B ஆகியவற்றுக்கு இடையில் எந்த வித்தியாசமும் இல்லை என்றால் வேறுபட்டது 0 ஆக இருக்க வேண்டும் 0 இலிருந்து புள்ளிவிவர ரீதியாக குறிப்பிடத்தக்க வேறுபாடு இருந்தால் நான் ஆம் என்று சொல்லலாம் மருந்து A மருந்து B இலிருந்து வேறுபட்டது ஏனெனில் நான் சோதனைக்கு உட்படுத்திய பூனைகளின் செயல்திறன் மாற்றங்களை சோதித்தேன் பின்னர் நான் மருந்து B ஐ கொடுக்கப் போகிறேன் சில செயல்திறன் மாற்றத்தைக் காண்கிறேன் மருந்து A மற்றும் மருந்து B ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கவனித்த செயல்திறன் மாற்றம் நாம் கவனித்த செயல்திறன் மாற்றத்தின் வேறுபாடு ஜோடியாக டி டெஸ்ட் என்று அழைக்கப்படும் 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே அவை ஒவ்வொன்றின் உதாரணங்களையும் நாம் பார்க்கப்போகிறோம் இந்த சோதனைகள் மூலம் சராசரி தேடுகிறோம் நீங்கள் எடுக்கும் மாதிரிகளின் சராசரி அல்லது சராசரி இது ஒரு மாதிரி டி சோதனை 2 மாதிரி இப்போது நீங்கள் இன்னும் பல மாதிரிகள் இருந்தால் 2 மாதிரிகளுக்கு பதிலாக கேள்வி கேட்கலாம் நிச்சயமாக நான் என்ன செய்ய முடியும் ஒரு நேரத்தில் 2 செட் மாதிரிகள் 1 எடுத்து இரண்டு மாதிரி டி டெஸ்ட் செய்யுங்கள் ஆனால் மற்றொரு அணுகுமுறை உள்ளது இது மிகவும் வேகமானது இது மாறுபாட்டின் ANOVA பகுப்பாய்வு என்று அழைக்கப்படுகிறது இது 1 வழி ANOVA என அழைக்கப்படுகிறது அதைப் பற்றி நாம் பின்னர் பேசுவோம் இப்போது நீங்கள் மாறுபாடுகளை ஒப்பிடுகிறீர்கள் என்றால் இந்த நிலையான பிழையை ஒப்பிடுகிறீர்கள் எனவே இங்கே நாம் மாறுபாடுகளை ஒப்பிடுகிறோம் இது பொதுவாக இயல்பானது மற்றும் இயல்பானது அல்ல எனவே H0 என்னதுσ1 2 σ2 2 ஆக இருக்கும் மேலும் H0 என்பது p 0 05 ஐ நிராகரிக்க முடியாது மாற்று σA 2 என்பது σB 2 இலிருந்து வேறுபட்டது p 0 05 ஐ விடக் குறைவானது நாம் மாறுபாடுகளை ஒப்பிடுவதற்கு H0 ஐ நிராகரித்து Ha ஐ ஏற்க வேண்டும் எனவே டி சோதனையில் நாம் வழிகளை ஒப்பிடுகிறோம் இங்கே நாம் மாறுபாடுகளை ஒப்பிடுகிறோம் எஃப் சோதனை என்று உள்ளது அதாவது நான் இங்கிருந்து மாறுபாட்டை மாதிரி 1 மற்றும் ஒரு மாதிரி 2 ஐ ஒப்பிடுகிறேன் மாற்று σ1 2 ஆக இருக்கலாம் σ2 2 இலிருந்து வேறுபட்டது எனவே F s1 2 s2 2 s 1 ஆல் வழங்கப்படும் f விகிதத்தையும் s 2 மாதிரி நிலையான விலகலையும் கணக்கிடுகிறோம் எனவே s1 2 சதுரம் மாறுபாடு ஆகும் எஃப் அட்டவணை என்று ஒரு அட்டவணை உள்ளது 95 அல்லது 99 க்கு நீங்கள் எஃப் மதிப்பைப் பெறுவீர்கள் நீங்கள் கணக்கிடும் எஃப் ஐ விட அட்டவணை எஃப் மதிப்பு அதிகமாக இருந்தால் நீங்கள் எச் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அட்டவணை எஃப் மதிப்பு எஃப் ஐ விட குறைவாக இருந்தால் நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் நீங்கள் H0 ஐ நிராகரித்து Ha ஐ ஏற்றுக்கொள்கிறீர்கள் வெவ்வேறு அளவிலான சுதந்திரத்திற்கு தரவுத் தொகுப்பிற்கான சுதந்திரத்தின் அளவுகள் 1 df1 n1 1 நீங்கள் n தரவுத் தொகுப்புகளைப் பயன்படுத்தியிருந்தால் மற்றும் தரவு தொகுப்பு 2 க்கான சுதந்திரத்தின் அளவுகள் df2 n2 1 என அழைக்கப்படும் n 2 மாதிரிகளை நீங்கள் சேகரித்திருந்தால் எஃப் சோதனை பின்னர் நீங்கள் ANOVA வின் நீங்கள் முந்தைய F சோதனை உள்ள தரவுத் தொகுதிகள் பெரிய அளவில் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்கள் கூறி σ1 2 σ2 2 மாற்று σ1 2 ≠ σ2 2 எனவே ANOVA மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்தது ஏனென்றால் நான் ஏராளமான தரவுத் தொகுப்புகளை சேகரிக்க முடியும் ஏனெனில் நான் வெவ்வேறு பல்கலை கழகங்களின் ஐ க்யூ அளவுகளை ஒப்பிட்டு பார்க்கிறேன் பல்கலைக்கழகம் A பல்கலைக்கழகம் B பல்கலைக்கழகம் C பல்கலைக்கழகம் D ஐ ஒப்பிடுகிறேன் மற்றும் புள்ளிவிவர குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளதா என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் நான் மருத்துவ சோதனைகளில் மருந்து A B C D ஐ ஒப்பிடுகிறேன் புள்ளிவிவர ரீதியாக குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளதா என்பதைக் கண்டறிய பகுப்பாய்வு செய்ய விரும்புகிறேன் பின்னர் நான் இங்கே ANOVA ஐப் பயன்படுத்துகிறேன் தோராயமாக மாதிரிகளின் மாறுபாடுகள் சமமாக ஊகங்கள் விநியோகிக்கப்படுகிறது எனவே H0 இவை அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும் அதேசமயம் H a குறைந்தது 1 மாறுபாடு வேறுபட்டது பின்னர் நீங்கள் p மதிப்பை 0 05 சரிக்குக் குறைவாக பெறுவீர்கள் எங்களிடம் டி சோதனை உள்ளது சராசரியை ஒப்பிடுவதற்கு மிகவும் சக்திவாய்ந்த பல்வேறு வகையான டி சோதனைகள் உள்ளன பின்னர் எஃப் டெஸ்ட் மற்றும் அனோவா போன்ற மாறுபாடுகளை ஒப்பிடுவதற்கான சோதனை எங்களிடம் உள்ளது பின்னர் விகிதங்களுக்கு சை ஸ்கொயர் டெஸ்ட் என்று ஒன்று உள்ளது ஆகவே சோதனையின் சக்தி என்று ஏதேனும் ஒன்று இருந்தால் அல்லது H1 உண்மையாக இருந்தால் எக்ஸ் விநியோகம் H1 ஆல் குறிப்பிடப்படுகிறது என்றால் H0 ஐ நிராகரிப்பதற்கான நிகழ்தகவு விநியோகத்திற்கான சோதனையின் சக்தியாகும் H 1 உண்மை எனவே நீங்கள் H0 ஐ நிராகரிக்காத 2 சூழ்நிலைகள் உள்ளன இது பீட்டா பிழை அங்கு நீங்கள் H0 ஐ நிராகரிக்கிறீர்கள் H1 உண்மை என்றால் அந்த விநியோகத்திற்கான சோதனையின் சக்தி என்று அழைக்கப்படும் H0 ஐ நீங்கள் நிராகரித்தல் எனவே உங்களிடம் 2 வகையான பிழை உள்ளது ஆல்பா பிழை நீங்கள் H0 ஐ நிராகரிக்கக்கூடாது ஆனால் நீங்கள் H0 ஐ நிராகரிக்கிறீர்கள் பீட்டா பிழை நீங்கள் H0 ஐ நிராகரிக்க வேண்டும் ஆனால் நீங்கள் H0 ஐ நிராகரிக்கவில்லை பீட்டா பிழை சோதனையின் சக்தி என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இந்த 2 சொற்கள் மிக மிக முக்கியமானவை ஆல்பா பிழை மற்றும் பீட்டா பிழை 1 மாதிரி t சோதனை என்று கார்டன் பார்ப்போம் பர்னக்கிள் ஓடுகளின் சராசரி அளவு 25 மி மீ ஆகும் இது ஒரு கடல் உயிரினம் அதற்கு ஒரு ஷெல் கிடைத்துள்ளது இது கடினமான மேற்பரப்புகளுக்கு பசை பயன்படுத்தி இணைக்கப்படுகிறது எனவே இது ஒரு ஷெல் மற்றும் சராசரி அளவு 25 மி இப்போது நாங்கள் தென்னிந்தியாவில் 10 ஷெல் சேகரித்தோம் அவற்றின் அளவுகள் கிடைத்தன இவை அளவுகள் இப்போது தென்னிந்திய ஷெல்கள் சிறிய அளவிலானவையா அதுதான் கேள்வி அல்லது அவை அதிக அளவு உள்ளதா எனவே நாங்கள் 95 நம்பிக்கையை எடுத்துக்கொள்கிறோம் எனவே இது தென்னிந்திய ஷெல் சராசரி 24 4 ஆக வெளிவருகிறது ஆனால் மக்கள் தொகை சராசரி 25 மி மீ ஆகும் இது அறிக்கை இந்த 24 4 புள்ளிவிவர ரீதியாக கணிசமாக சிறியதா அல்லது அதே மக்களிடமிருந்து 0 05 என்ற p மதிப்பில் அல்லது 95 நம்பிக்கையுடன் வருகிறதா என்பதை இப்போது நான் அறிய விரும்புகிறேன் நாம் அதை எப்படி செய்வது H0 μ μo Ha μ • μo அதாவது μo என்பது மக்கள்தொகையின் உங்கள் அசல் சராசரி இப்போது அவை ஒரே மாதிரியானவை ஆனால் மாற்று என்பது μ μo ஐ விடக் குறைவு அதாவது தென்னிந்தியாவிலிருந்து வரும் கொட்டகையின் ஓடு சராசரி அளவு இந்த 25 ஐ விடக் குறைவாக உள்ளதா என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் எனவே என்ன செய்வது இந்த சமன்பாட்டை நீங்கள் நினைவில் வைத்து நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் இந்த t மதிப்பைப் பெற நாங்கள் அதை மறுசீரமைத்தோம் s0 ஆல் வகுக்கப்பட்டது நாம் கணக்கிடும் t அட்டவணை t ஐ விட குறைவாக இருந்தால் அது n 1 என அழைக்கப்படுகிறது எனவே வெவ்வேறு அளவிலான சுதந்திரத்திற்கான அட்டவணை t உள்ளது T ஐ விட அதிகமாக இருந்தால் அட்டவணை t பின்னர் H0 ஐ நிராகரிக்கிறது இது 1 வால் சோதனையைப் பயன்படுத்துகிறோம் So எனவே நாங்கள் என்ன செய்வது 4 என்ற சராசரியைப் பெறுகிறோம் நிலையான விலகலைப் பெறுகிறோம் 59 ஆகும் எனவே கணக்கிடப்பட்ட t மதிப்பைநாம் இங்கே பயன்படுத்தலாம் 24 எனவே நாம் t கணக்கிடப்பட்டு 9 டிகிரிக்கு மைனஸ் 0 73 பெறுகிறோம் நீங்கள் 95 இங்கே பார்க்க வேண்டும் நாங்கள் இந்த தென்னிந்திய செல் சிறிய அளவில் உள்ளனவா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் நீங்கள் உங்கள் பிரச்சினை தொகுப்புகளில் ஒற்றை வால் சோதனை பற்றி பேசுகிறீர்கள் எனவே 9 டிகிரி சுதந்திரத்திற்கு இதுபோன்று செல்லுங்கள் நீங்கள் இப்படி சென்று 0 05 ஐப் படியுங்கள் இங்கே நீங்கள் 9 டிகிரி சுதந்திரத்திற்கு 1 எனவே t அட்டவணை 1 833 கணக்கிடப்பட்ட t மதிப்பு 0 எனவே கணக்கிடப்பட்ட டி அட்டவணையை விட குறைவாக உள்ளது எனவே இந்த நிலையில் நீங்கள் H0 ஐ நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை எனவே நீங்கள் என்ன சொல்ல முடியும் என்பது தென்னிந்திய கொட்டகையானது சொல்வதற்கு புள்ளிவிவர காரணங்கள் எதுவும் இல்லை தென்னிந்திய கொட்டகைகள் சிறிய அளவிலானவை எனவே தென்னிந்திய கொட்டகைகள் 25 மி இந்த சமன்பாட்டை நீங்கள் அறிந்திருப்பதால் மாதிரியிலிருந்து நாங்கள் கணக்கிட்ட சராசரிக்கு உங்கள் நம்பிக்கை வரம்பைப் பெறுவதற்காக சமன்பாட்டை பயன்படுத்துகிறீர்கள் mu என்பது x பார் பிளஸ் அல்லது கழித்தல் t df s க்கு n இன் சதுர மூலத்தால் s இன் சதுர மூலத்தால் n ஆகும் நிலையான பிழை என்று அழைக்கப்படுகிறது இப்போது நீங்கள் அந்த பட்டம் டி மதிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் இப்போது இவற்றுக்கு 10 தரவு தொகுப்புகள் உள்ளன சுதந்திரத்தின் அளவு 9 ஆகும் நீங்கள் 2 26 ஆக பெறுகிறீர்கள் இந்த மாதிரியின் சராசரி 24 26 2 85 எனவே இந்த சராசரி நம்பக எல்லை 95 நம்பக எல்லை 26 25 க்கு 22 24 ஆகும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் கணக்கிட்ட டி இருபுறமும் இரு வால் கொண்டதாக இருக்கும் ஏனென்றால் நாங்கள் சொல்கிறோம் ± அதனால்தான் எங்களுக்கு 2 26 கிடைக்கிறது 59 இன் நிலையான விலகலுடன் மாதிரியின் சராசரியாக 4 மிமீ மற்றும் நீங்கள் கணக்கிடும் μ μ0 அல்லது மாற்று μ μo என்பதை அறிய விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் அட்டவணையில் இருந்து 9 டிகிரி சுதந்திரத்திற்கு மைனஸ் 0 7377 ஐப் பெறுவீர்கள் முதல் வால் ஒற்றை வால் கொண்டதாக நான் உங்களுக்கு அட்டவணையைக் காட்டினேன் கீழே ஒன்று இரண்டு வால் கொண்டதாகும் எனவே 5 மற்றும் p க்கு 0 05 9 டிகிரி சுதந்திரம் உங்களுக்கு 1 833 கிடைக்கும் எனவே வெளிப்படையாக நீங்கள் கணக்கிட்ட t மிகவும் குறைவாக உள்ளது எனவே நீங்கள் பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை 95 நம்பகத்தன்மை அமைய 24 96 என்பது2 59 சமமாக இருக்கும் ஆகவே 22 82 முதல் 26 வரையிலான சராசரிக்கான நம்பிக்கை வரம்பை நீங்கள் பெறுகிறீர்கள் எனவே வெளிப்படையாக உங்கள் 25 அதற்குள் விழுகிறது அதனால்தான் இந்த நிலையில் பூஜ்ய கருதுகோளை நீங்கள் நிராகரிக்க முடியாது எனவே இந்த அட்டவணை மிகவும் முக்கியமானது ஏனெனில் இந்த அட்டவணை வெவ்வேறு அளவிலான சுதந்திரத்திற்கு ஒற்றை வால் முதல் 1 கீழே 1 இரண்டு வால் கொண்டது எனவே நான் ஒரு வால் மீது ஆர்வமாக இருந்தால் 95 இதைப் பயன்படுத்துவேன் எனக்கு இரண்டு வால் 95 ஆர்வமாக இருந்தால் நான் இந்த நெடுவரிசையைப் பயன்படுத்துகிறேன் நீங்கள் கீழே கீழே கீழே செல்லும்போது எல்லையற்ற அளவிலான சுதந்திரத்தை நீங்கள் காண முடியும் எங்களுக்கு 1 96 கிடைக்கிறது எனவே நான் சொன்னது போல் 0 05 என்பது ஒற்றை வால் 0 025 என்று பொருள் ஏனெனில் நீங்கள் 95 இரண்டு வால் என்று சொல்லும்போது வால்கள் இருபுறமும் பாதியாகப் பிரிக்கப்படுகின்றன அதனால்தான் 0 05 ஆல் 2 ஐப் பெறுகிறீர்கள் அதாவது இங்கே 0 025 ஆகும் உங்களுக்கு புரிகிறதா நீங்கள் முறைகளின் அடிப்படையில் டி கணக்கீடு செய்யும் போது இந்த அட்டவணையில் டி சோதனை கணக்கிட்டு போது மிகவும் முக்கியமானது 2 மாதிரி டி சோதனை ஜோடி டி சோதனைகள் மற்றும் பலவற்றைப் பார்க்க எனவே இந்த அட்டவணையில் மிகவும் முக்கியமானது எனவே நீங்கள் சமன்பாட்டிலிருந்து t ஐக் கணக்கிட்டு பின்னர் அட்டவணையில் உள்ள t உடன் வேறுபட்ட டிகிரி சுதந்திரத்திற்காக ஒப்பிடுகிறீர்கள் பின்னர் t கணக்கிடப்பட்ட t அட்டவணையை விட பெரியதா என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அது உங்களிடம் இருந்தால் அதை விட அதிகமாக இருந்தால் நீங்கள் பூஜ்ய கருதுகோள் நிராகரிக்கலாம் ஆனால் அது குறைவாக இருந்தால் t அட்டவணையை விட குறைவாக கணக்கிட்டோம் என்றாள் பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்க முடியாது Now கிராப்பேட் பற்றி நான் குறிப்பிட்ட மென்பொருளையும் நீங்கள்பயன்படுத்தலாம் இதைக்கொண்டு t மதிப்பைக் கணக்கிடலாம் நீங்கள் காணக்கூடிய நிகழ்தகவு மதிப்பைக் கொடுக்கும் ஒரு 1 வால் இது 1 833 ஆகும் எனவே நீங்கள் கணக்கிட்ட t உடன் ஒப்பிடுகிறீர்கள் அதாவது 0 737 அதனால் பூஜ்ய கருதுகோளை நீங்கள் நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை ஆனால் நான் மதிப்பை 0 737 எனஎடுத்துக் கொண்டால் P மதிப்பைக் கணக்கிட அதே மென்பொருளைப் பயன்படுத்தலாம் p என்பது வெளியே வருகிறது 0 எனவே வெளிப்படையாக இது புள்ளிவிவர அடிப்படையில் குறிப்பிடத்தக்கதல்ல என்று நீங்கள் கூறலாம் அது 0 05 அல்லது அதற்கும் குறைவாக இருக்க வேண்டும புள்ளிவிவர ரீதியாக குறிப்பிடத்தக்க வேறுபாடு என்று அழைக்கலாம் அதனால் தான் இதைக் கணக்கிடுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அல்லது நாங்கள் 1 மாதிரி t சோதனை முடிவுகளைப் பயன்படுத்த மீண்டும் கிராப்பேட் மென்பொருள்வாயிலாக p மதிப்பு கொடுக்கிறது மாதிரியின் உண்மையான சராசரி 24 4 நீங்கள் அடைய விரும்பும் அனுமான சராசரி 25 எனவே இதை எப்படி செய்வது என்று பார்ப்போம் இது மிகவும் எளிது எங்களிடம் இந்த தரவு தொகுப்பு உள்ளது இதை எப்படி செய்வது என்று காண்பிப்பேன் எனவே இங்கே நாம் தொடர்ச்சியான தரவைக் கொண்டிருக்கிறோம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் இங்கே உங்களிடம் ஒரு மாதிரி டி சோதனை உள்ளது ஏனெனில் இங்கே ஒரு மாதிரி டி சோதனையை நீங்கள் காணலாம் எனவே இது போன்ற தரவைக் கூட நாம் உள்ளிடலாம் அல்லது இது போன்ற பேஸ்டை நகலெடுக்கலாம் எனவே அது போன்ற தரவையும் உள்ளிடலாம் எனவே நான் இதை 25 25 உடன் ஒப்பிடுகிறேன் இப்போது 22 மற்றும் அதற்கு சமமான மாதிரியை நான் அறிய விரும்புகிறேன் எனவே இதை நான் நகலெடுக்கலாம் இதை நகலெடுக்கலாம் நான் எனது இடத்திற்குச் செல்கிறேன் அதை இங்கே ஒட்டலாம் அல்லது ஒட்டவில்லை என்றால் எனவே வெளிப்படையாக நாம் எழுதலாம் எனவே 22 23 22 25 28 ஐ எழுதலாம் எனவே நாம் அதை 22 என்று சொல்கிறோம் பின்னர் 23 பின்னர் 22 25 28 25 28 27 என்று சொல்கிறோம் பின்னர் மீண்டும் 28 மீண்டும் 25 ஐ வைக்கிறோம் பின்னர் 23 ஐ வைக்கிறோம் எனவே எங்களிடம் 10 தரவு புள்ளிகள் உள்ளன இதை இங்கே வைக்கலாம் பின்னர் நீங்கள் இப்போது கணக்கிடுங்கள் என்று சொல்லலாம் எனவே இங்கே 25 ஐ வைப்பது நீங்கள் விரும்பும் உலகளாவிய சராசரியாகும் எனவே நீங்கள் இப்போது கணக்கிடுங்கள் என்று நாங்கள் கூறலாம் எனவே வழக்கமாக வேறுபாடு புள்ளிவிவர ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதில்லை ஏனெனில் p மதிப்பு 0 4826 ஆக வெளிவருகிறது நாம் p மதிப்பை விட குறைவாக பெற்றால் ஏனெனில் t மதிப்பு 0 732 ஆக இருக்கும் அங்கு நீங்கள் விரும்பும் 1 எனவே வெளிப்படையாக இது புள்ளிவிவர ரீதியாக குறிப்பிடத்தக்க வேறுபட்டதல்ல எனவே நீங்கள் கணக்கிட கிராப்பேட் மென்பொருளையும் பயன்படுத்தலாம் இது மிகவும் பயனுள்ள மென்பொருள் மற்றும் இந்த சிக்கல் மிகவும் எளிது எனவே உங்களிடம் மக்கள் தொகை சராசரி மற்றும் மாதிரி உள்ளது எனவே நீங்கள் சராசரியைக் கணக்கிடும் மாதிரியிலிருந்து இந்த மாதிரியிலிருந்து நீங்கள் நிலையான விலகலைக் கணக்கிடுகிறீர்கள் பின்னர் கொடுக்கப்பட்ட நிலையான பிழையை எஸ் ஆல் கணக்கிடுகிறீர்கள் பின்னர் நீங்கள் t மதிப்பைப் பெற முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் பின்னர் 9 டிகிரி சுதந்திரத்திற்கு நீங்கள் இந்த குறிப்பிட்ட அட்டவணையைப் பயன்படுத்துங்கள் நீங்கள் இதைப் பயன்படுத்தும் ஒற்றை வால் சோதனைக்கு நீங்கள் 1 8 டிகிரி பெறும் 9 டிகிரி சுதந்திரத்திற்கு இதுபோன்று செய்கிறீர்கள் அதேசமயம் கணக்கிடப்பட்டவை 0 7377 ஆகும் எனவே வெளிப்படையாக பூஜ்ய கருதுகோளை நிராகரிப்பதற்கு எங்களுக்கு எந்த காரணமும் இல்லை அதுதான் அது எனவே கிராப்பேட் மென்பொருளிலிருந்து உண்மையில் எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நான் உங்களுக்குக் காட்டினேன் நாம் ஒரு மாதிரி டி சோதனையை பற்றி அடுத்த வகுப்புகளில் தொடரலாம் உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி